ஹாய் இந்த குறிப்பிட்ட ஆய்வக தொகுதிக்கு வரவேற்கிறோம் இந்த ஆய்வக வகுப்பில் யோசனை என்னவென்றால் வேஃபர்களை எவ்வாறு பகடை செய்வது என்று உங்களுக்குக் காண்பிப்பது நான் என்ன சொல்கிறேன் நாங்கள் முழு சிலிக்கான் வேஃபரைப் பயன்படுத்துகிறோம் என்பதை இப்போது நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் பல சென்சார்கள் கொண்ட சிலிக்கான் வேஃபர் கிடைத்தவுடன் நீங்கள் சென்சார்களை வெட்ட வேண்டும் எனவே திரையைப் பார்த்தால் உங்களிடம் சிலிக்கான் வேஃபர் இருந்தால் அதாவது 3 க்கு 3 3 ரோ 3 காலம் சென்சார் சிப்ஸ்கள் என்று சரியாகச் சொன்னால் இறுதியாக சென்சார் சிப் ஆனது பிரஷர் சென்சார்கள் என்று சொல்லலாம் சரி இப்போது இது எங்கள் சப்ஸ்ட்ரேட் சப்ஸ்ட்ரேட் நான் சிலவற்றை அளவிடுவதற்கு முழு சப்ஸ்ட்ரேட்டையும் பயன்படுத்த முடியாது இதை நான் பகடை செய்ய விரும்புகிறேன் அதாவது பிரஷர் சென்சார் வெளியேற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் எனவே அதை எப்படி பகடை செய்வது எனவே நாம் இதை இப்படி பகடை செய்யலாம் பின்னர் இதுபோன்ற பிரஷர் சென்சார் சிப்பைப் பெறலாம் எனவே நுண்ணோக்கியின் கீழ் உள்ள நமது துண்டுகளாக்கப்பட்ட வேஃபர் எப்படி இருக்கும் அதை ஆய்வு செய்வதைப் பார்ப்போம் பாபிரிகேட்ட் சென்சாருக்கான சிஎன்டி சென்சிங் லேயர் என்றால் என்ன என்று பார்ப்போம் தொகுதிகளின் அடிப்படையில் நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் என்று சொல்லலாம் எனவே உங்களிடம் மீண்டும் ஒரு சப்ஸ்ட்ரேட் உள்ளது மற்றும் சப்ஸ்ட்ரேட்டில் உங்களிடம் ஒரு ஹீட்டர் உள்ளது ஹீட்டரில் நீங்கள் டிஜிட்டல் எலக்ட்ரோடுகளை வைத்திருக்கிறீர்கள் இன்டர் டிஜிட்டட் எலக்ட்ரோடுகளில் உங்களுக்கு சென்சிங் லேயர் உள்ளது இப்போது இது என்னவாகும் இது வோக் சென்சார் அல்லது கேஸ் சென்சார் ஆக மாறுகிறது உங்களிடம் சப்ஸ்ட்ரேட் ஒரு ஹீட்டர் இன்டர் டிஜிட்டட் எலக்ட்ரோடுகள் மற்றும் சென்சிங் லேயர் உள்ளது இப்போது நான் சென்சிங் லேயர் ஐ மெட்டல் ஆக்சைடு செமி கண்டக்டர்களின் மெல்லிய பிலிமில் இருந்து நானோ கட்டமைக்கப்பட்ட உலோக ஆக்சைடு செமி கண்டக்டர் பொருட்களான இண்டியம் டின் ஆக்சைடு துத்தநாக ஆக்சைடு டங்ஸ்டன் ஆக்சைடு டின் ஆக்சைடு ரைட் இண்டியம் ஆக்சைடு மற்றும் பலவற்றிற்கு மாற்றினால் உங்களுக்குத் தெரியும் பின்னர் நானோ அமைப்பும் நான் சிஎன்டி கார்பன் நானோ குழாய்களைப் பயன்படுத்தலாம் நானோ அமைப்பு குறைந்த அறை வெப்பநிலையில் அதிக உணர்திறனைக் காண்பிக்கும் ஏனெனில் இது மெல்லிய ஃபிலிம் உடன் ஒப்பிடும்போது அதிக மேற்பரப்பு மற்றும் வால்யூம் விகிதத்தைக் கொண்டுள்ளது அதனால்தான் நானோ கட்டமைப்பு பொருட்களால் ஆன சென்சிங் லேயர்க்கு செல்கிறோம் எனவே அந்த சென்சிங் லேயர்களைக் கொண்ட வேஃபர்களில் கார்பன் நானோ குழாய் எப்படி இருக்கும் என்பதை இந்த ஆய்வகத்தில் காண்போம் எனவே சிஎன்டி என்பது இன்டர் டிஜிட்டட் எலக்ட்ரோடுகளைக் கொண்ட வேஃபர்களின் மீது ஒரு சென்சிங் லேயர் ஆகும் எனவே இது ஒரு ஆய்வக வகுப்பு மற்றும் எனது ஆய்வக உதவியாளரிடம் நான் கேட்கிறேன் உண்மையில் அவர் ஒரு திட்ட உதவியாளர் மன்னிக்கவும் ஆசிரியர் உதவியாளர் அனில் கூட இந்த குறிப்பிட்ட திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறார் நுண்ணோக்கியில் இந்த சிப் எப்படி இருக்கும் என்பதை அனில் உங்களுக்குக் காட்டுவார் ஓகே அடுத்த வகுப்பில் உங்களைப் பார்க்கிறேன் அதுவரை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் வருகிறேன் இந்த தொகுதிக்கு வரவேற்கிறோம் கடந்த சில தொகுதிகளின் ஒரு பகுதியாக நாம் நமது வசதியில் பாபிரிகேட்ட் செய்யப்பட்ட சென்சார்களின் பல எடுத்துக்காட்டுகளை பார்க்கிறோம் கண்ணாடி வேஃபர் எப்படி இருக்கும் சிலிக்கான் வேஃபர் எப்படி இருக்கும் தங்கத்தில் டெபாசிட் செய்யப்பட்ட பிறகு எப்படி இருக்கும் மைக்ரோ ஹீட்டர் தயாரிப்பதில் என்னென்ன செயல்முறைகள் செய்யப்படுகின்றன போன்ற அனைத்தையும் நான் உங்களுக்குக் காட்டியுள்ளேன் இன்று நாம் என்ன செய்வோம் என்றால் தங்கத்தால் டெபாசிட் செய்யப்பட்ட ஒரு கண்ணாடி வேஃபர் வைத்திருக்கிறேன் மேலும் முந்தைய வீடியோவிலும் அதை உங்களுக்குக் காட்டியுள்ளேன் இன்றும் உங்களுக்குக் காட்டுகிறேன் கண்ணாடி வேஃபர் எப்படி இருக்கும் என்பதை வடிவமைத்த பிறகு நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் நான் காண்பிக்கும் இந்த எலக்ட்ரோடை நீங்கள் இதற்கு முன்பு பாடத்தில் பார்த்திருக்கலாம் என்று நினைக்கிறேன் ஆனால் கண்ணாடி வேஃபர்களின் எலக்ட்ரோடுகளின் படங்களை நீங்கள் முன்பும் பின்பும் பார்த்திருக்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன் இப்போது யோசனை என்னவென்றால் இந்த சென்சார்களை பயோலாஜிக்கல் பயன்பாடுகளுக்குப் பயன்படுத்துகிறோம் என்று நான் உங்களிடம் சொன்னேன் எனவே பயோலாஜிக்கல்லின் பின்னணியில் பல வடிவமைப்புகளின் பொருத்தம் என்ன என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் மைக்ரோ ஹீட்டர்களை குறிப்பிட்ட வழியில் உருவாக்க முடிவு செய்கிறோம் ஏன் மைக்ரோ ஹீட்டர்களை குறிப்பிட்ட வழியில் வைக்க முடிவு செய்கிறோம் வடிவமைப்பு சவால்கள் என்னென்ன மற்றும் அனைத்தும் இதில் பல பகுதிகளை நான் முந்தைய தொகுதியில் விவரித்துள்ளேன் அந்த அறிவை இந்த தொகுதியிலும் விரிவுபடுத்துகிறேன் எனவே நாங்கள் ஈடுபடும் முக்கிய செயல்முறை ஒரு போட்டோலிதொகிரபி ஆக இருக்கும் அதற்கு முன் நாம் பேட்டன் டெபொசிஷன் செய்வோம் என்று நான் உங்களுக்குச் சொன்னேன் டெபொசிஷன்ன் சில வடிவங்கள் ஈ பீம் டெபொசிஷன் அல்லது ஸ்பட்டர் டெபொசிஷன் அல்லது தெர்மல் டெபொசிஷன் பின்னர் நாம் டெபொசிஷன் செய்த பிறகு அதை வடிவமைப்போம் பின்னர் நாம் வேஃபர்ரில் இருந்து தேவையற்ற பொருட்களை எட்சிங் செய்வோம் வேஃபர் அல்லது சப்ஸ்ட்ரேட் ஆனது சிலிக்கான் கண்ணாடியாக இருக்கலாம் அல்லது சிலிக்கான் வேஃபர்களுக்குப் பதிலாக ஜெர்மானியம் வேஃபர்களாக இருக்கலாம் PMMA சப்ஸ்ட்ரேட்களாக இருக்கலாம் கண்ணாடி சப்ஸ்ட்ரேட்களாக இருக்கலாம் பல்வேறு வகையான சப்ஸ்ட்ரேட்கள் கிடைக்கின்றன இப்போது கண்ணாடியில் வடிவமைக்கப்பட்ட சில எலக்ட்ரோடுகளைக் காண்பிப்பேன் இங்கே என்னிடம் இரண்டு வேஃபர்கள் உள்ளன ஒன்று கண்ணாடி வேஃபர் ஆகும் இது முந்தைய மாட்யூல்களில் தங்கத்தால் வெறுமையாக டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது மற்றொன்று எலெக்ட்ரோடு அமைப்புடன் வடிவமைத்துள்ளோம் ஓகே இப்போது மீண்டும் நுண்ணோக்கியின் கீழ் எலெக்ட்ரோட் கட்டமைப்பை உங்களுக்குக் காண்பிப்பேன் அது உங்களுக்கு மிகவும் தெளிவாகத் தெரியும் விஷயம் என்னவென்றால் நான் அதை நேரடியாகத் திறக்கவில்லை மாசுபடுத்தும் நோக்கங்களுக்காகவும் வேஃபர்களின் பாதுகாப்பிற்காகவும் உங்கள் சாதனங்கள் அல்லது வேஃபர்களை நீங்கள் எப்போதும் வேஃபர் கேரியர்களில் எடுத்துச் செல்ல வேண்டும் எனவே அது உடையாது இவை அனைத்தும் விலையுயர்ந்த பொருட்கள் மற்றும் உடையக் கூடாது எனவே அதை எல்லா நேரங்களிலும் வேஃபர் கேரியர்களிலும் எடுத்துச் செல்ல வேண்டும் எனவே அதை உங்களுக்காக திறக்கிறேன் நான் அதைத் திறக்கிறேன் இது தங்கத்தால் டெபாசிட் செய்யப்பட்ட வேஃபர் இதை நீங்கள் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் இப்போது இந்த பிளாஸ்டிக் பாதுகாப்பு அடுக்கை கண்ணாடி வேஃபர்களின் மேல் வைத்துள்ளோம் அதனால் நீங்கள் வேஃபர் கேரியரின் மூடியை மூடினால் எதுவும் நடக்காது சோ இங்கே நான் அதை வெளியே எடுத்தேன் இப்போது இது தங்கத்தால் டெபாசிட் செய்யப்பட்ட கண்ணாடி வேஃபர் ஆகும் எனவே வேஃபர் கேரியரில் தங்கத்துடன் வேஃபர் வைக்கப்பட்டுள்ளது நீங்கள் அதை டீவீஸர் மூலம் கையாளலாம் நீங்கள் உங்கள் கையால் கையாளுகிறீர்கள் என்றால் வேஃபர் செயலில் உள்ள பகுதியை நீங்கள் தொடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் எனவே நான் என் கையை இப்படித்தான் கையாளுகிறேன் என்றால் எப்போதும் இப்படித்தான் கையாள வேண்டும் மேலும் வேஃபரின் உள்ளே எங்கும் தொடாதீர்கள் ஏனெனில் அது உங்கள் கைரேகையை வேஃபர்களில் விட்டுவிடும் இப்போது இது தங்கத்தால் டெபாசிட் செய்யப்பட்ட கண்ணாடி வேஃபர் ஆகும் இதில் எந்த வடிவமும் செய்யப்படவில்லை இப்போது என்னிடம் உள்ளது நான் உங்களுக்கு ஒரு வடிவமைக்கப்பட்ட கண்ணாடி வேஃபர் ஐ காட்டுகிறேன் எனவே இது வடிவமைக்கப்பட்டுள்ளது தங்கம் தேவைப்படாத பகுதிகளிலிருந்து தங்கம் அகற்றப்பட்டதை நாம் பார்க்கலாம் மற்றும் சாதனம் எங்கிருந்தாலும் இதுவும் உள்ளது இப்போது நீங்கள் கவனித்தால் பார்த்தால் இது 4 இன்ச் கண்ணாடி வேஃபர் ஓகே இப்போது இப்போது இந்த வடிவங்கள் செயலில் உள்ளன அவைதான் இந்த சாதனங்கள் ஓகே மற்றும் சாதனத்தைச் சுற்றி நிறைய பகுதிகள் உள்ளன அதில் தங்கம் இன்னும் உள்ளது இது ஏன் நடந்தது ஏனென்றால் நீங்கள் ஃபோட்டோலித்தோகிராஃபியுடன் சிலவற்றை செய்ய வேண்டியது உள்ளது ஓகே எனவே ஃபோட்டோலித்தோகிராஃபிக்கு எங்களுக்கு ஒரு சப்ஸ்ட்ரேட் தேவை சில பொருட்களுடன் டெபாசிட் செய்யப்பட்டதை நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் அந்த சப்ஸ்ட்ரேட்டை ஃபோட்டோரெசிஸ்டுடன் பூசுவீர்கள் மேலும் அதன் மீது வடிவமைப்பைக் கொண்ட ஒரு மாஸ்க் உங்களுக்குத் தேவைப்படும் மேலும் அந்த வடிவமானது சப்ஸ்ட்ரேட்க்கு மாற்றப்படும் இப்போது வழக்கமாக 4 அங்குல சப்ஸ்ட்ரேட்க்கு நீங்கள் 4 அங்குல மாஸ்க்கைப் பயன்படுத்த வேண்டும் அதேபோன்று நீங்கள் மாஸ்கில் 4 அங்குல பரப்பளவுடன் 5 அங்குல நிறையையும் பயன்படுத்தலாம் ஆனால் நாங்கள் 3 அங்குல மாஸ்க்கைப் பயன்படுத்தியுள்ளோம் ஏனெனில் இந்த வடிவமைப்புகளை 3 அங்குல கண்ணாடி ஸ்லைடுகளிலும் செய்கிறோம் எனவே தங்கத்துடன் டெபாசிட் செய்யப்பட்ட 4 அங்குல வேஃபர்களில் இதை வடிவமைக்க 3 அங்குல மாஸ்க்கைப் பயன்படுத்தியுள்ளோம் அதனால்தான் பல 3 அங்குல மாஸ்க் இந்த அளவுக்கு மட்டுமே இருக்கும் எனவே தங்கத்தின் மீதமுள்ள பகுதி வடிவமைக்கப்படாது ஏனென்றால் அந்த மாஸ்க் அந்த பகுதியை மறைக்கவில்லை அதனால்தான் இந்த பகுதியின் பெரும்பகுதி தங்கம் மற்றும் இது செயல்படும் பகுதி மற்றும் அந்த சாதனங்களை இங்கே காணலாம் எனவே இந்த சாதனங்களை மைக்ரோஸ்கோப் இன் கீழ் விரைவாகப் பார்ப்போம் எனவே நம்மிடம் எனக்கு பின்னால் ஒரு மைக்ரோஸ்கோப் உள்ளது இந்த மைக்ரோ சாதனத்தை மைக்ரோஸ்கோப்பில் விரைவாக லோட் செய்கிறேன் என்னைப் பாருங்கள் நான் லோட் செய்கிறேன் ஏற்கனவே சில சாதனங்கள் மைக்ரோஸ்கோப்பில் உள்ளன முதலில் அந்த சாதனங்களை வேறு இடத்தில் வைத்து அகற்றி பின்னர் இந்த சிப்பை லோட் செய்கிறேன் எனவே உங்கள் சாதனங்களை இப்படித்தான் கையாள வேண்டும் என் ட்வீசரில் ஒரு சாதனம் உள்ளது இது வேறு விஷயம் இதைப் பற்றியும் நான் உங்களிடம் பேசுவேன் ஏற்கனவே லோட் செய்யப்பட்டதை அகற்றிவிட்டு இந்த எலக்ட்ரோடுகளை வைத்திருப்பேன் எனவே அதை நீக்கிவிட்டேன் இப்போது நான் வடிவமைக்கப்பட்ட தங்க எலக்ட்ரோடுகளை மைக்ரோஸ்கோப்புக்கு மாற்றுகிறேன் இப்போது நான் மைக்ரோஸ்கோப் இல் சாதனத்தை லோடு செய்து உள்ளதை நீங்கள் பார்க்கலாம் இதுவே இதற்கு முன்பு நீங்கள் பாடத்தில் எடுத்துள்ள வழிமுறை மைக்ரோஸ்கோப் ஆகும் இப்போது படத்தைப் பார்க்க சாப்ட்வேர்ரை தொடங்குவோம் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனைப் பார்ப்போம் எனவே இப்போது நான் சாப்ட்வேர்ரைத் திறக்கிறேன் நான் வெள்ளை பேலன்ஸ் ஐயும் ஆட்டோ எக்ஸ்போஷரையும் சரிசெய்ய வேண்டும் இதன் மூலம் இந்த விஷயத்தை நாம் பார்க்க முடியும் பின்னர் எனக்குத் தேவையான சரியான மாதிரியான உருப்பெருக்கத்திற்குச் செல்ல வேண்டும் எனவே இமேஜிங்கிற்கு என்ன உருப்பெருக்கம் பயன்படுத்தப்படும் என்பது உங்கள் வடிவமைப்பைப் பற்றிய உங்கள் புரிதலைப் பொறுத்தது ஓகே எனவே இந்த வடிவமைப்பு 10 மைக்ரான் 20 மைக்ரான் அம்சங்களைக் கொண்டுள்ளது எனவே நான் 5 x லென்ஸில் சென்றால் 5 x லென்ஸில் 10 x ஐபீஸ் உருப்பெருக்கத்துடன் 50 x உருப்பெருக்கம் என இருக்கும் எனவே இப்போது அதைப் பார்ப்போம் எனவே நீங்கள் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனைப் பார்க்க முடியும் எனவே சாதனத்தின் சரியான செயலில் உள்ள பகுதியை நான் கண்டுபிடிக்கப் போகிறேன் எனவே அது வந்துவிட்டது நீங்கள் அதை பார்க்க முடியும் நான் வேறொரு சாதனத்திற்குச் செல்கிறேன் எனவே நீங்கள் இப்போது முழு சாதனத்தையும் மைக்ரோஸ்கோப்பின் கீழ் பார்க்கலாம் எனவே நீங்கள் இங்கே பெரிய எலக்ட்ரோடுகளைக் காணலாம் அங்கு முக்கிய எலக்ட்ரோடுகளைக் காணலாம் மற்றும் நீங்கள் இங்கே மைக்ரோ கட்டமைப்புகளைக் காணலாம் அவை இன்டர் டிஜிட்டட் எலக்ட்ரோடுகளாகும் இன்டர் டிஜிட்டட் டிஜிட்கள் விரல்கள் போன்றவை எனவே விரல்கள் உங்கள் மூட்டுகளில் உள்ள டிஜிட்ஸ் என்றும் அழைக்கப்படுகின்றன இது இன்டெக்ஸ் விரல் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே அவை டிஜிட்ஸ் என்றும் அழைக்கப்படுகின்றன எனவே இவை விரல்கள் போன்றவை அவை 10 மைக்ரான் மற்றும் 10 மைக்ரான் இடைவெளி கொண்ட தங்க எலக்ட்ரோடுகள் எனவே இவை பல நோக்கங்களுக்காக சென்சிங் லேயர்களாக செயல்படலாம் எனவே முன்னிருப்பாக எதுவும் இல்லை என்றால் இதற்கு மேல் எதுவும் இல்லை என்றால் இது ஒரு இன்ஃபினிட்டி இம்பெடன்ஸ் ஆக இருக்கும் எனவே இந்த எலக்ட்ரோடுட்டின் மேல் ஏதேனும் ஒரு பகுப்பாய்வை வைத்திருந்தால் அது மின் இணைப்பை ஏற்படுத்தும் அந்த மின் இணைப்பின் மூலம் நாம் எலக்ட்ரோடுட்டின் ரேசிஸ்டிவிடி ஐ அளவிட முடியும் எனவே வெவ்வேறு பயாலஜிக்கல் பொருட்களுக்கு வெவ்வேறு ரேசிஸ்டிவிடி இருக்கும் மேலும் அதன் வெவ்வேறு நிலைகளில் உள்ள அதே பயாலஜிக்கல் பொருட்களுக்கு வெவ்வேறு ரேசிஸ்டிவிடி இருக்கும் இதைக் கண்டறிவதற்கான பயோமார்க்கராக பயன்படுத்தலாம் இந்த வகை பயோ சென்சார் எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்க்கவும் எனவே கண்ணாடி வேஃபர்களில் நாம் பார்த்த எலக்ட்ரோடு இது ஓகே நான் அதிக உருப்பெருக்கத்திற்குச் செல்லலாம் திரையைப் பார்த்துக் கொண்டே இருங்கள் நான் 10 x உருப்பெருக்கம் என்று சொல்லப் போகிறேன் ஒவ்வொரு முறையும் நாம் அப்ஜெக்டிவ் லென்ஸை மாற்றும்போது அதை மையப்படுத்த வேண்டும் என்பதால் அவைகளின் போகஸ் மாறியிருப்பதை நீங்கள் காணலாம் இப்போது அது போகஸ் செலுத்துகிறது நீங்கள் இப்போது மிகத் தெளிவாக இன்டர் டிஜிட்டட் கட்டமைப்பை இன்னும் தெளிவாகக் காணலாம் மிகத் தெளிவாகக் காணலாம் இப்போது நான் மற்றொரு உயர் உருப்பெருக்கத்திற்கு செல்லலாம் 20 x க்கு செல்லலாம் இது 20x நான் மேலும் கவனம் செலுத்துவேன் எனவே 20x இல் நீங்கள் டிஜிட்டலின் அம்சங்களை மிகத் தெளிவாகக் காணலாம் அவை எவ்வளவு செவ்வகமாக உள்ளன அவை சரியான செவ்வகமாக இருக்கிறதா என்றால் அவை சரியான செவ்வக வடிவமாக இருக்காது ஏனெனில் இந்த எலக்ட்ரோடுகள் எட்சிங் செயல்முறையைப் பயன்படுத்தி செய்யப்படுகிறது எனவே அது விளிம்புகளில் சில வளைவு விளிம்புகள் இருக்கும் இந்த வளைவு விளிம்புகள் மிகத் தெளிவாகத் தெரியும் நாங்கள் 20 x உருப்பெருக்கத்திற்கு சென்றுள்ளோம் இப்போது நீங்கள் எலக்ட்ரோடின் டிஜிட்களை மிகத் தெளிவாகக் காணலாம் மற்றும் எலக்ட்ரோடுகளின் அம்சங்கள் எவ்வளவு நன்றாக இருக்கின்றன எலக்ட்ரோடுகளின் வளைவு மற்றும் நீங்கள் பார்க்கக்கூடிய அனைத்தையும் நீங்கள் பார்க்கலாம் வெறுமனே அவை வடிவமைப்பில் மிகச் சரியாக செவ்வக வடிவமாக இருக்க வேண்டும் ஆனால் நாம் பயன்படுத்தும் செயல்முறை நாம் லித்தோகிராஃபி செய்கிறோம் பின்னர் எட்சிங் செயல்முறையுடன் எட்சிங் செய்கிறோம் எனவே எட்சிங் செயல்முறையானது அத்தகைய கூர்மையான அம்சங்களைக் கொடுக்காமல் போகலாம் அதற்காக மட்டுமே நாம் உலர்ந்த எட்சிங்ற்கு செல்கிறோம் எனவே இது ஒரு இரசாயன எட்சிங் செயல்முறையாகும் மேலும் இது சில திரவங்களை உள்ளடக்கியது மற்றும் அண்டர்கட்டிங் இருக்கும் மற்றும் அனிசோட்ரோபிக் எட்சிங் ஐ விட ஐசோட்ரோபிக் எட்சிங் நோக்கி எட்சிங் அதிகமாக உள்ளது இந்த அனைத்து காரணிகளின் காரணமாக நீங்கள் எலக்ட்ரோடுகளில் சில வட்ட அம்சங்களைக் காணலாம் நீங்கள் அதிக உருப்பெருக்கத்திற்குச் சென்றால் இது மிகவும் தெளிவாகவும் தெளிவாகவும் இருக்கும் எனவே நான் 50 x உருப்பெருக்கத்திற்குச் சென்றால் ஒரு திரையைப் பார்த்துக்கொண்டே இருங்கள் நான் 50 x உருப்பெருக்கத்திற்குச் சென்றுவிட்டேன் மேலும் நான் அதில் போகஸ் செலுத்துகிறேன் எனவே நான் அதில் போகஸ் செய்துவிட்டேன் எலக்ட்ரோடில் உள்ள நுண்ணிய அம்சங்களை இங்கே நீங்கள் காணலாம் அது மிக அதிகமான உருப்பெருக்கத்தில் இருப்பதால் பொறுத்துக்கொள்ளக்கூடிய சில கடினத்தன்மை இருந்தால் அது சரியாக நேராக இல்லை என்பதை நீங்கள் காணலாம் 50 x உருப்பெருக்கத்தில் அது நியாயமான முறையில் நேராக இருப்பதை நீங்கள் இன்னும் பார்க்க முடியும் நீங்கள் இதைப் பார்க்கலாம் இந்த அமைப்பு இந்த வளைவு நீங்கள் இங்கே ஒரு U வடிவத்தைக் காணலாம் இங்கே சிறிது U வடிவம் இங்கே சிறிய U வடிவம் இவை அனைத்தும் உயர் உருப்பெருக்கத்தில் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் நான் இன்னும் அதிக உருப்பெருக்கத்திற்குச் சென்றால் நான் 100 x 100 x நீளங்களுக்குச் செல்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் நீங்கள் இன்னும் தெளிவான படத்தைக் காணலாம் பிரகாசத்தை அதிகப்படுத்துவேன் எனவே நீங்கள் காணக்கூடிய வடிவமைப்பில் உள்ள குறைபாடுகள் எவ்வாறு உள்ளன என்பதை நீங்கள் பார்க்கலாம் இங்கே பார்க்கவும் சில பொருள்கள் போய்விட்டன இங்கே சில உலோகம் போய்விட்டது அவை நமது சென்சிங் நோக்கங்களுக்காக உள்ளன எனவே நான் அந்த U வடிவ அமைப்பிற்கும் செல்ல முடியும் நீங்கள் பார்க்கக்கூடிய U வடிவத்தைப் பார்க்கவும் இது செவ்வக வடிவமாக இருக்க வேண்டும் இதன் விளிம்புகள் உண்மையில் வளைந்திருப்பதைக் காணலாம் ஏனென்றால் நாம் செய்யும் எட்சிங் செயல்முறையின் ஐசோட்ரோபிக் தன்மை காரணமாக இது எங்கள் சென்சிங் பயன்பாட்டிற்கு நல்லது எனவே 5 x உருப்பெருக்கத்தில் நாம் இதற்குச் செல்லும் போது சென்சார் ஆய்வு என்பதை விட இது சற்று சரியான முறையில் இருப்பதை நீங்கள் காணலாம் உங்கள் எச்சிங் சுயவிவரம் எப்படி உங்கள் வடிவமைப்பு இறுதியாக எப்படி இருந்தது மற்றும் மாஸ்க்கில் நீங்கள் செய்த மற்ற வடிவமைப்பு எப்படி சப்ஸ்ட்ரேட்க்கு மாற்றப்பட்டது என்பதை நீங்கள் ஆய்வு செய்கிறீர்கள் எனவே உயர் மற்றும் அதிக உருப்பெருக்கங்களுக்குச் சென்று ஆய்வு செய்வது இப்படித்தான் ஓகே எனவே அடுத்து நாம் செய்வோம் சிலிக்கான் வேஃபர்களில் நாம் உருவாக்கிய சென்சார் ஒன்றைக் காண்போம் முன்பு கண்ணாடி சப்ஸ்ட்ரேட்டில் தங்க வடிவத்தைப் பார்த்தோம் ஒரு கண்ணாடி சப்ஸ்ட்ரேட் வெறுமையாக தங்கம் வைக்கப்பட்டிருந்ததைக் கண்டோம் பின்னர் தங்க எலக்ட்ரோட்கள் கொண்ட ஒரு வடிவ கண்ணாடி சப்ஸ்ட்ரேட்ப் பார்த்தோம் அதை நுண்ணோக்கியில் பார்த்தோம் அதிக உருப்பெருக்கத்தில் செல்லும்போது அம்சங்கள் எப்படி தெரியும் என்று பார்த்தோம் ஓகே இப்போது நான் சிலிக்கான் வேஃபர் செய்த மற்றொரு வடிவமைப்பைக் காண்பிப்பேன் சிலிக்கான் வேஃபரில் பிளாட்டினத்தை டெபாசிட் செய்துள்ளோம் மேலும் அம்சங்களை உருவாக்க லிஃப்ட் ஆஃப் செயல்முறையைப் பயன்படுத்தியுள்ளோம் நாம் ஏன் லிஃப்ட் ஆஃப் செயல்முறையைப் பயன்படுத்தியுள்ளோம் அதாவது டெபாசிட் செய்யப்பட்ட பொருட்களுக்கு தெளிவான நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய எட்சான்ட்கள் கிடைக்காதபோது பொதுவாக மக்கள் லிஃப்ட் ஆஃப் செயல்முறைக்கு செல்கிறார்கள் உங்களிடம் இருக்கும் போது சொல்லலாம் நீங்கள் தங்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் ஈரமான பெஞ்சில் உங்களுக்குக் கட்டுப்படுத்தக்கூடிய எட்ச் விகிதங்களை வழங்கும் நல்ல எச்சண்ட்கள் உள்ளன எனவே நீங்கள் நேரடி எட்சிங் செயல்முறையைப் பயன்படுத்தலாம் ஆனால் பிளாட்டினத்தை சிலர் அக்வா பகுதி மற்றும் அனைத்தையும் பயன்படுத்துகின்றனர் ஆனால் அந்த எட்ச் விகிதம் மிக அதிகமாக இருப்பதால் உங்கள் அம்சங்களை உங்களால் பாதுகாக்க முடியாது எனவே அதற்காக மக்கள் லிஃப்ட் ஆஃப் செயல்முறையைப் பயன்படுத்துகிறார்கள் இதற்கு முன்பு விரிவுரைப் பாடத்தில் லிஃப்ட் ஆஃப் செயல்முறை உள்ளடக்கப்பட்டதாக நான் நினைக்கிறேன் அதன் விவரங்களுக்கு நான் செல்லமாட்டேன் அடிப்படை யோசனை என்னவென்றால் நீங்கள் பிளாட்டினமாக இருக்கும் பொருளை டெபாசிட் செய்வதற்கு முன் நீங்கள் லித்தோகிராஃபி செய்கிறீர்கள் உங்கள் சப்ஸ்ட்ரேட்டில் ஃபோட்டோரெசிஸ்ட்டைப் பூசித்த பிறகு உங்கள் சப்ஸ்ட்ரேட்க்கு லித்தோகிராஃபி வடிவத்தை மாற்றுவீர்கள் பின்னர் வடிவமைக்கப்பட்ட சப்ஸ்ட்ரேட்டில் உங்களுடைய பொருளை இடமாற்றம் செய்யுங்கள் இந்த விஷயத்தில் உங்கள் பொருளை பிளாட்டினத்தில் டெபாசிட் செய்கிறீர்கள் பின்னர் நீங்கள் லிஃப்ட் ஆஃப் செயல்முறையைச் செய்கிறீர்கள் யோசனை என்னவென்றால் ஃபோட்டோரெசிஸ்ட் வெளியே வரும் அது வெளியே வரும்போது அது தேவையில்லாத இடங்களிலிருந்து பொருள் பிளாட்டினத்தை எடுத்துச் செல்லும் லிஃப்ட் ஆஃப் முறையின் ஒட்டுமொத்த யோசனை இதுதான் ஒரு ஒப்புமை என்பது நீங்கள் ஒரு பெட் ஷீட்டில் சில பொருட்களை வைத்துள்ளீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் நீங்கள் ஒரு பெட் ஷீட்டை எழுத்து அதை அகற்ற விரும்புகிறீர்கள் அந்த உருப்படி பெட் சீட்டுடன் வருகிறது எனவே இது அப்படிப்பட்ட ஒன்று அது சரியாக ஒரு பெட் ஷீட் அல்ல ஏனெனில் அது ஒரு பெட் ஷீட் ஆக இருந்தால் போர்வை அகற்றப்படும் எனவே நீங்கள் வெறுமனே PR ஐ அகற்றினால் மேலே உள்ள முழு பிளாட்டினம் அடுக்கு வெளியே வரும் ஆனால் நீங்கள் PR ஐ உருவாக்கி வருவதால் அதில் சில பகுதிகள் வெளியே எடுக்கப்பட்டு சில பகுதிகள் அப்படியே இருக்கும் மேலும் பிளாட்டினம் அம்சங்களுடன் பாதுகாக்கப்படலாம் இப்போது லிஃப்ட்ஆஃப் டெக்னிக் மூலம் வடிவமைத்த மற்றும் துண்டுகளாக்கப்பட்ட சப்ஸ்ட்ரேட்டை நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் எனவே வேஃபர் டைசிங் மெஷினைப் பயன்படுத்தி துண்டுகளாக்கப்பட்டது எனவே நீங்கள் சாதனங்களை முழு சிலிக்கான் வேஃபர் ஆக பார்க்க மாட்டீர்கள் ஆனால் இது ஒரு துண்டுகளாக்கப்பட்ட சிலிக்கான் வேஃபர் ஆகும் எனவே நீங்கள் அதை மைக்ரோஸ்கோப்பின் கீழும் கேமராவின் கீழும் பார்க்கலாம் எனவே இது முழு சிலிக்கான் வேஃபர்களின் ஒரு பகுதியாகும் ஆனால் நாம் செய்தவை தனிப்பட்ட சிப்ஸ்கள் என்பதை நீங்கள் பார்க்க முடியும் நாம் இந்த வேஃபர்களை துண்டுகளாக்கியுள்ளோம் மேலும் நிறுவனத்தில் கிடைக்கும் தானியங்கி டைசிங் இயந்திரத்தைப் பயன்படுத்தி டைசிங் செய்யப்படுகிறது சாதனங்களின் சாதனத்தின் பிச் மற்றும் இடைவெளியை நாங்கள் வழங்குகிறோம் மேலும் அந்த இயந்திரம் உங்கள் வேஃபர் x மற்றும் y கோடுகளை உருவாக்கும் இது டைசர் போன்ற மிகவும் கூர்மையான முனை இந்த வரிகளை வேஃபர்களில் உருவாக்குவோம் மற்றும் சாதனங்கள் வெளியே வரும் நீங்கள் வேஃபர் இந்த டைஸ் டைசிங் கோடுகள் பார்க்க முடியும் இப்போது இது ஒரு சிறப்பு வடிவமைப்பாகும் அதில் மைக்ரோ ஹீட்டர்கள் டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ஸ் வெப்பநிலை சாதனங்கள் எலக்ட்ரோடுகள் தனிமைப்படுத்தல் அகழிகள் ஆகியவை இந்த சாதனத்தில் உள்ளன இது இன்னும் ஆராய்ச்சியில் இருப்பதால் நான் அதைப் பயன்படுத்தப் போவதில்லை ஆனால் வடிவமைப்பை நான் உங்களுக்குக் காட்ட முடியும் மற்றும் டைசிங் செய்வதற்கு முன் ஒரு ஒட்டும் காகிதத்தில் வேஃபர்களை வைத்திருப்போம் அதனால் அதை இயந்திரத்தால் துண்டுகளாக்க முடியும் அதனால் நான் அதை இப்படி எடுக்க முடியும் சாதனங்கள் அதில் உள்ளன நீங்கள் பார்க்கும் சாதனங்கள் இந்த ஒட்டும் காகிதத்தில் இருந்து அதை வெளியே எடுக்கலாம் மற்றும் பொருள் துண்டுகளாக்கப்படும் அதை நாம் வெளியே எடுக்கலாம் இப்போது நீக்கிவிட்டேன் எனவே இது பிளாட்டினம் எலக்ட்ரோடுகளுடன் கூடிய வேஃபர் மற்றும் சாதனங்கள் துண்டுகளாக்கப்பட்டன இப்போது இந்த வேஃபர்ரில் இருந்து நான் ஒரு சாதனத்தை வெளியே எடுத்துள்ளேன் அதனால் ஒரு சாதனம் இங்கே என் டிவீசர்ரில் உள்ளது இதை நீங்கள் பார்க்கலாம் இது ஒரு சாதனம் இந்த சாதனத்தை மைக்ரோஸ்கோப் இன் கீழ் நாம் பார்க்கலாம் பின்னர் அது என்ன என்பதை நான் உங்களுக்கு விளக்குகிறேன் எனவே சப்ஸ்ட்ரேட்டில் சென்சார்களைப் பார்த்தோம் இப்போது நான் அத்தகைய சென்சார் ஒன்றை எடுத்துள்ளேன் அதை இங்கே என் ட்வீசருடன் வைத்திருக்கிறேன் நீங்கள் அதை என் கையில் பார்க்க முடியும் இது ஒரு சென்சாரின் அளவு ஓகே இப்போது மைக்ரோஸ்கோப் இன் கீழ் சென்சாரை பார்ப்போம் எனவே நான் அதை மைக்ரோஸ்கோப் இன் கீழ் வைத்திருக்கிறேன் எனக்குப் பின்னால் இருக்கும் மைக்ரோஸ்கோப்பை நீங்கள் பார்க்கலாம் நான் அதை மற்றொரு மைக்ரோஸ்கோப்பில் வைத்திருக்கிறேன் நாம் அதை 5 x ஆப்டிகல் உருப்பெருக்கத்தின் கீழ் பார்ப்போம் ஓகே எனவே திரையைப் பார்ப்போம் நான் அதை மையப்படுத்துகிறேன் இப்போது சென்சாரைப் பார்ப்போம் எனவே இப்போது சென்சார் திரையில் மிகத் தெளிவாக பார்க்க முடியும் இப்போது சென்சாரின் முக்கிய பகுதி 80 முதல் 90 வரை காண்டாக்ட் பேட்களாக இருப்பதைப் பார்த்தால் சென்சாரின் செயலில் உள்ள பகுதி மிகவும் சிறியதாக உள்ளது அது 0 5 மிமீ முதல் 1 மிமீ வரை ஓகே இதைத்தான் நீங்கள் திரையில் பார்க்கிறீர்கள் மையத்தில் மைக்ரோ ஹீட்டர் என்ற வட்ட அமைப்பைக் காணலாம் அந்த மைக்ரோ ஹீட்டரைச் சுற்றி நீங்கள் வட்ட வடிவில் டிஜிட்டல் எலக்ட்ரோடுகளைக் காணலாம் அதைச் சுற்றி நீங்கள் அமைப்பு போன்ற இருண்ட வளையத்தைக் காணலாம் இருண்ட வளையம் போன்ற அமைப்பு உண்மையில் ஒரு அகழி அல்லது தெர்மல் ஐசோலேஷன் செய்யப்பட்ட ஒரு ஆழமான துளை ஆகும் இந்த அகழியைச் சுற்றி நீங்கள் 3 கட்டமைப்புகளை காணலாம் 3 வைண்டிங் கட்டமைப்புகள் இந்த 3 பைண்டிங் கட்டமைப்புகள் மீண்டும் ரெசிஸ்டன்ஸ் டெம்பரேச்சர் சாதனங்கள் ரெசிஸ்டன்ஸ் டெம்பரேச்சர் சாதனங்கள் என்றால் என்ன ரெசிஸ்டன்ஸ் டெம்பரேச்சர் சாதனங்களும் மைக்ரோ ஹீட்டர்களைப் போன்றது ஆனால் விஷயம் என்னவென்றால் அவை சுறுசுறுப்பாக வெப்பமடையவில்லை அதாவது அவை வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றத்திற்கு மட்டுமே பதிலளிக்கின்றன அவை தாங்களாகவே இல்லை ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு சூடாக்கப்படுகிறது எனவே ரெசிஸ்டன்ஸ் டெம்பரேச்சர் சாதனங்கள் அவற்றின் ரெசிஸ்டன்ஸ் ஐ மாற்றுகின்றன ஏனெனில் வெப்பம் அவற்றின் மீது சுமத்தப்படுகிறது எனவே மைக்ரோ ஹீட்டரை ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு சூடாக்குவது சென்சாரின் மேல் ஒரு மாதிரியை வைத்து மைக்ரோ ஹீட்டர் மூலம் அந்த வெப்பநிலை பரவும் மேலும் அந்த மாதிரி மூலம் பரவும் மாற்றம் கட்டளையிடப்படும் ஆர்டிடிஎஸ் என்பது சென்சாரின் செயல்பாடு பற்றிய பொதுவான கருத்து மேலும் பல பயன்பாடுகள் உள்ளன அவை வேறுபடுத்த அனுமதிக்கப்படவில்லை எனவே நீங்கள் சென்சார் வடிவமைப்பை உருவாக்குவது இப்படித்தான் எனவே இந்த சென்சார் வடிவமைப்பில் எலக்ட்ரிக்கல் பிராப்பர்டீஸ் தேர்மல் புரோபர்டீஸ் மற்றும் பல புரோபர்டீஸ் ஆகியவற்றை சேர்க்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் பார்க்கலாம் எனவே இது ஒரு வடிவமைப்பு வெளியே செல்லும் பெரிய உலோக பாகங்கள் உண்மையில் பேட்களுக்கான தொடர்புகளுக்காக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அவை இறுதியில் பேட்ஸ்களுடன் முடிவடையும் நாங்கள் உங்களுக்கு பேட்ஸ்களையும் காட்ட முடியும் நான் வலதுபுறம் சென்றால் அது தொடர்ந்து செல்கிறது இந்த அகலம் அதிகரித்துக்கொண்டே போவதையும் அது பேட்ஸ்களில் முடிவடைவதையும் நீங்கள் பார்க்கலாம் இவை பேட்ஸ்கள் இது பேடின் விளிம்பு இருண்ட விளிம்பு மற்றும் கரடுமுரடான விளிம்பு சென்சாரின் விளிம்பாகும் இந்த வெள்ளை விஷயம் ஒவ்வொரு இணைப்புகளின் பேட்ஸ் பேட்ஸ் மையத்தில் நீங்கள் பார்த்தது செயலில் உள்ள பகுதி இது சென்சாரின் செயலில் உள்ள பகுதி என்று அழைக்கப்படுகிறது எனவே சென்சார் அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எனவே மீண்டும் வருவோம் எனவே சென்சார் அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எனவே தடிமன் உள்ள மைக்ரோமீட்டரைக் கண்டுபிடிக்கும் சிலிக்கான் வேஃபரை எவ்வாறு பகடையாக்கப்படும் பிளாட்டினம் பொருளை சென்சாரின் மேல் எவ்வாறு டெபாசிட் செய்யலாம் அது எவ்வாறு பகடையாக்கப்படும் என்பதைப் பார்த்தோம் உங்களிடம் எச்சிங் எட்சாண்ட் சரியான எட்சாண்ட் இல்லாத பொருள் இருந்தால் நீங்கள் பயன்படுத்தும் செயல்முறை என்ன அது உங்களுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய எட்ச் விகிதங்களை வழங்க முடியும் நீங்கள் செல்லக்கூடிய மாற்று செயல்முறை என்ன என்பதற்கு லிஃப்ட் ஆஃப் முறையை பயன்படுத்தலாம் என்று பார்த்தோம் லிஃப்ட் ஆஃப் டெக்னிக்கைப் பயன்படுத்தி பிளாட்டினத்துடன் ஒரு சென்சார் எவ்வாறு உருவாக்கப்பட்டுள்ளது செயல்முறை எவ்வாறு செய்யப்பட்டது என்பதை நாங்கள் உங்களுக்குக் காட்டியுள்ளோம் தானியங்கி டைசிங் இயந்திரத்தைப் பயன்படுத்தி அந்த வேஃபர் எப்படி பகடை செய்யப்பட்டது அந்த இயந்திரம் எங்களிடம் இல்லை அந்த இயந்திரம் எங்கள் வளாகத்தில் இல்லை எனவே அதைப் பற்றி நாங்கள் உங்களிடம் பேசினோம் அது எப்படி ஒட்டும் பொருளில் சிக்கியிருக்கும் அதன் பிறகு சப்ஸ்ட்ரேட்டில் உள்ள டைசிங் கோடுகளை நீங்கள் பார்க்கலாம் பின்னர் நான் அத்தகைய வேஃபர் ஒன்றை எடுத்தேன் அந்த சென்சாரை எனது டீவீஸர்ரில் காட்டினேன் அதை மைக்ரோஸ்கோப் இன் கீழும் பார்த்தோம் மேலும் எந்த சென்சார் பயன்பாடுகளுக்கும் இது எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் என்பதைப் பார்த்தோம் ஓகே இப்போது எங்களிடம் உள்ள மற்றொரு எடுத்துக்காட்டு என்னவென்றால் இந்த திட்டத்தின் இந்த பாடத்திட்டத்தின் போது நீங்கள் சென்சார் பார்த்திருக்கலாம் இந்த NPTEL பாடத்திட்டத்தின் பாடநெறி இது ஒரு சிறியது இது எங்களிடம் உள்ள மிக எளிய மைக்ரோ ஹீட்டர் அமைப்பு என்னுடன் இந்த வேஃபரில் நிறைய மைக்ரோ ஹீட்டர்கள் உள்ளன இந்த வேஃபரில் நிறைய மைக்ரோ ஹீட்டர்கள் உள்ளன சரி அத்தகைய ஒரு மைக்ரோ ஹீட்டர் அதை எனது டீவீஸர்ரில் எடுத்துக் கொள்ள அனுமதிக்கிறேன் இது மிகச் சிறிய மைக்ரோ ஹீட்டர் அது மைக்ரோவில் உள்ளது எனவே நான் அதை என் டீவீஸர்ரில் வைத்திருக்கிறேன் நான் நினைக்கவில்லை நீங்கள் பார்க்க முடியுமா என்று எனக்குத் தெரியவில்லை மைக்ரோ ஹீட்டர் அளவு இதுதான் அங்கு மேல் மற்றும் கீழ் மைக்ரோ ஹீட்டருக்கான தொடர்பு பேட்ஸ்கள் உங்களிடம் உள்ளன மேலும் இது ஒரு வைண்டிங் அமைப்பு இப்போது அறிவார்ந்த அமைப்புகளை உருவாக்க இதுபோன்ற விஷயங்களை எவ்வாறு கையாள்வது எனவே அறிவார்ந்த அமைப்புகளை உருவாக்க இதுபோன்ற விஷயங்களை எவ்வாறு கையாள்வது எனவே அதற்கு நீங்கள் வயர் பைண்டிங் என்ற நுட்பத்தைப் பயன்படுத்த வேண்டும் ஓகே வயர் பைண்டிங் எனப்படும் நுட்பத்தைப் பயன்படுத்தி சென்சார்களின் இந்த தொடர்புகளை PCB வகையான கட்டமைப்பில் பிணைப்பதன் மூலம் நீங்கள் வேலை செய்ய வேண்டிய பகுதியை அதிகரிக்கலாம் பின்னர் நீங்கள் அங்கிருந்து தொடர்பு பேட்ஸ்கள் எடுக்கலாம் ஒரு சப்ஸ்ட்ரேட்டில் வயர் பைண்டிங் உள்ள அதே சென்சாரை நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் எனவே என் கையில் அதை நெருக்கமாகப் பாருங்கள் என் கையில் நீங்கள் பார்க்கக்கூடிய சென்சார்கள் என்னிடம் உள்ளன அவற்றின் தொடர்புகள் இந்த பேட்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன மேலும் இந்த பேட்களை இங்கிருந்து எடுக்கலாம் எனவே இப்போது இதன் மீது சால்டரிங் செய்வது மிகவும் எளிதானது இது ஒரு பிசிபி போன்றது இது பிசிபி சென்சாரிலிருந்து மட்டுமே பிசிபியில் பிணைக்கப்பட்டுள்ளது மற்றும் பிசிபியில் இருந்து வெளியே எடுக்க முடியும் இது பேக்கேஜிங்கின் ஒரு பகுதியாகும் இது MEMS பேக்கேஜிங் என்று அழைக்கப்படுகிறது எனவே சென்சாரில் மற்றொரு கூடுதல் அல்லது அப்ஸ்ட்ரீம் அல்லது கீழ்நிலை எலக்ட்ரானிக் சர்க்யூட்டில் பயன்படுத்தக்கூடிய வகையில் பேக் செய்துள்ளோம் இல்லையெனில் அது மிகவும் கடினம் நீங்கள் பேக்கேஜ் செய்யவில்லை என்றால் கீழ்நிலை மற்றும் அப்ஸ்ட்ரீம் எலக்ட்ரானிக் சர்க்யூட்களுடன் அதை இணைப்பது கடினமாக இருக்கும் எனவே பேக்கேஜிங்கின் முக்கியத்துவம் இதுதான் அதனால்தான் சிறிய சென்சார் அதை நம் கையில் கை மட்டத்தில் உருவாக்கி நம்மிடம் இருக்கும் பெரிய எலக்ட்ரானிக் சர்க்யூட்களுடன் இன்டர்பேஸிங் செய்ய முடியும் எனவே இது MEMS சாதனத்தில் இருந்து சிஸ்டத்தை உருவாக்கப் பயன்படுத்தப்படும் முறைகளில் ஒன்றாகும் எனவே பேக்கேஜிங் என்பது மிக முக்கியமான அம்சமாகும் எனவே அதைத்தான் இப்போது பார்த்தோம் இப்போது நாம் வைத்திருக்கக்கூடிய மற்றொரு சென்சார் மீண்டும் எலக்ட்ரோடுகள் ஆனால் அளவு மற்றும் பரிமாணங்கள் வேறுபட்டவை ஒரு நொடி காத்திருங்கள் இதை மூடுகிறேன் பின்னர் அடுத்த சென்சார் பார்க்கலாம் இப்போது பிளாட்டினம் எலக்ட்ரோடுகளுக்கு நாம் பார்த்ததை ஒப்பிடும்போது இது ஒத்த கட்டமைப்பாகும் இந்த எலக்ட்ரோடுகளும் பிளாட்டினம் அடிப்படையிலானவை ஆனால் இவை கேஸ் சென்சிங் பயன்பாடுகளுக்குப் பயன்படுத்தப்படுகின்றன என் கையில் இருக்கும் சென்சாரை இங்கே பார்க்கலாம் நீங்கள் ஒரு பிரகாசமான ஒரு வெள்ளை நிறப் புள்ளியைக் மையத்தில் காணலாம் ஏனெனில் இது பயன்பாடுகளை உணரும் செயலில் உள்ள பொருளால் பூசப்பட்டுள்ளது மேலும் இந்த செயலில் உள்ள பொருளின் அடியில் எலக்ட்ரோடுகள் உள்ளன எனவே இதையும் மைக்ரோஸ்கோப்பில் பார்ப்போம் நான் அதை மைக்ரோஸ்கோப்பில் வைத்திருக்கிறேன் எனவே இது ஒரு எலக்ட்ரோடு ராகுல் அதன் மேல் ஒரு சென்சிங் லேயர் உள்ளது ஓகே இந்த கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை பார்ப்போம் எனவே நீங்கள் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை பார்க்க முடியும் நீங்கள் அதைப் பார்ப்பது மிகவும் கடினம் எனவே நீங்கள் ஸ்கிரீனில் மவுஸ் பாயிண்டரைக் காணலாம் எனவே நீங்கள் சுட்டி சுட்டிக்காட்டி பார்க்க முடியும் எனவே கீழே நிறைய சத்தம் இருப்பதை நீங்கள் காணலாம் அது ஏதோ அழுக்கு விஷயம் போல் தெரிகிறது ஆனால் அது உண்மையில் அழுக்கு இல்லை இது கார்பன் நானோ குழாய்கள் என்ற சென்சிங் பொருள் எனவே நீங்கள் இந்த கார்பன் நானோ குழாய்களை சரியாகப் பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் SEM இமேஜிங்கிற்கு செல்ல வேண்டும் ஆப்டிகல் இமேஜிங் அல்ல ஆனால் இந்த நானோகுழாயின் கீழ் இந்த எலக்ட்ரோடு அமைப்பை நீங்கள் கீழே காணலாம் நீங்கள் கூர்ந்து கவனித்தால் எலக்ட்ரோடு அமைப்பைக் காணலாம் எனவே இங்கு எலக்ட்ரோடுயின் மேல் எலக்ட்ரோடுகளின் மேல் நாம் கார்பன் நானோகுழாய்களால் பூசப்பட்டுள்ளோம் எனவே இது ஒரு சென்சிங் லேயர் ஆக செயல்படும் எனவே சில பொருட்கள் வந்து கார்பன் நானோகுழாய்களுடன் தொடர்பு கொண்டால் அது அடிப்படை எலக்ட்ரோடுயின் இம்பெடன்ஸ்சை மாற்றிவிடும் மேலும் அதை உணரவும் பயன்படுத்தலாம் எனவே இது சென்சார்கள் மற்றும் ஆக்சுவேட்டர்களில் ஒரு பாடமாகும் அதனால்தான் நான் உங்களுக்கு வெவ்வேறு வித்தியாசமான சுவாரஸ்யமான சென்சார்கள் மூலம் நிஜ வாழ்க்கையில் நிஜ உலக சூழ்நிலைகளில் அவற்றை எவ்வாறு செயல்படுத்தலாம் என்பதை கூறுகிறேன் எனவே இது ஒரு வகை சென்சார் ஆகும் அதை பயன்படுத்தலாம் எனவே கடந்த பல தொகுதிகளில் குறுகிய தொகுதிகளில் பல்வேறு வகையான சென்சார்கள் பல்வேறு வகையான பொருட்கள் பல்வேறு வகையான செயல்முறைகள் பல்வேறு வகையான சப்ஸ்ட்ரேட்கள் தங்க கண்ணாடி சப்ஸ்ட்ரேட் சிலிக்கான் சப்ஸ்ட்ரேட் தங்க பொருள் பிளாட்டினம் பொருள் எட்சிங் செயல்முறை லித்தோகிராஃபி செயல்முறை லிஃப்ட் ஆஃப் செயல்முறை கார்பன் நானோகுழாய்களை சென்சிங் போன்ற பல விஷயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் இவை அனைத்தையும் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியுள்ளேன் இப்போது அடுத்த கட்டமாக நாம் என்ன செய்வோம் என்றால் இந்த சென்சார்களை நான் நிஜ உலக அமைப்புகளுடன் பேச வேண்டும் எனவே நீங்கள் எப்படி செய்கிறீர்கள் ஒரு பொருளின் பண்புகளை அளவிடக்கூடிய சென்சார் ஒன்றை நான் எடுத்துக் கொண்டால் அதை சென்சாரிலிருந்து அளவிடும் வகையில் பொருளை எவ்வாறு தயாரிப்பது என்று கூறுவோம் எனவே நாம் பயன்படுத்தும் அத்தகைய ஒரு பொருள் நோயாளிகளிடமிருந்து வரும் திசுக்கள் எனவே நாம் எப்படி செய்ய முடியும் திசுக்களை எவ்வாறு தயாரிப்பது அதனால் அதை சென்சார் மூலம் அளவிட பயன்படுத்தலாம் எனவே அடுத்த தொகுதியில் டிபரோடோ ஒட்டுண்ணிமயமாக்கல் எவ்வாறு சிக்கல்கள் ஆகும் என்பதைப் பார்ப்போம் இதை அடுத்த தொகுதியில் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவேன் மேலும் திசுக்களை எவ்வாறு தயாரிக்கலாம் என்பதைப் பார்ப்போம் அவை நோயாளியிடமிருந்து எடுக்கப்பட்ட பின்னர் நீண்ட காலப் பாதுகாக்கப்பட்ட மாதிரிகளிலிருந்து நீண்ட காலப் பாதுகாப்பிற்காகப் பாதுகாக்கப்படுகின்றன நீங்கள் திசுக்களை எவ்வாறு வெளியே எடுக்கலாம் மற்றும் அவற்றை எவ்வாறு செயலாக்கலாம் மற்றும் அவற்றை நிலைநிறுத்தலாம் இதனால் அவை சென்சார் உடன் அளவீட்டுக்கு பயன்படுத்தப்படலாம் அது அடுத்த தொகுதியாக இருக்கும் இந்த தொகுதிகள் அனைத்தையும் நீங்கள் சுவாரஸ்யமாகக் கண்டீர்கள் என்று நம்புகிறேன் நன்றி அடுத்த முறை சந்திப்போம்